ஆற்றல் இருப்பு சரி கடத்தல் செயல்முறையை அளவிடுவதற்கான வழிகள் இருப்பதைக் கவனிப்பதன் மூலம் கடந்த விரிவுரையில் நிறுத்தியதைப் பார்த்தோம் எனவே இன்று நாம் அதை ஆழமாகச் சென்று அளவிடுவதற்கான வழிகள் என்ன என்பதைப் பார்க்கப் போகிறோம் சில எடுத்துக்காட்டுகள் மற்றும் சில வகைகளைப் பார்க்கிறோம் அங்கு அளவீட்டு செயல்முறையைப் பார்த்து வெப்பநிலை விநியோகம் என்ன என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் எனவே வெப்பநிலை பரவலைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதைக் கவனிப்பதன் மூலம் நிறுத்தினோம் எனவே கணினியை அளவிடுவதற்கு வெப்பநிலை விநியோகத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே விநியோகம் நமக்குத் தெரிந்தால் ஒரு அமைப்பில் எந்த இடத்திலும் உள்ள வெப்பநிலை சாய்வு dx மூலம் dT ஆகும் சாய்வைக் கண்டறிய முடியும் அதை அறிந்தால் போக்குவரத்து விகிதம் தெரியும் ஃப்ளக்ஸ் தெரியும் மற்றும் போக்குவரத்து பகுதியால் பெருக்கினால் வெப்ப பரிமாற்ற வீதத்தை நாம் அறிவோம் எனவே நாம் ஆற்றல் சமநிலையை எழுத வேண்டும் எனவே நாம் ஆற்றல் சமநிலையை எழுத வேண்டும் என்று அர்த்தம் எனவே நாம் ஒரு பொதுவான வேறுபாடு உறுப்பை எடுத்துக்கொள்வோம் எனவே x y qz வெளிவருவது q z பிளஸ் டெல்டா z qx qy எனவே அவை தனிமத்தின் வெவ்வேறு பரப்புகளில் வெப்பம் நுழையும் விகிதங்களாகும் மேலும் நாம் சேர்க்கலாம் qdot என்பது ஒரு யூனிட் தொகுதிக்கு வெப்ப உற்பத்தி விகிதம் என்று கூறலாம் எனவே கொள்கையளவில் உள்ளே ஏதாவது நடக்கலாம் எடுத்துக்காட்டாக மின் வெப்பமாக்கல் இருக்கலாம் இது நீங்கள் கருதும் அமைப்பினுள் வெப்பத்தை உருவாக்க வழிவகுக்கிறது எனவே qdot என்பது வெப்ப உற்பத்தியின் அளவீட்டு விகிதமாக இருக்கலாம் அதாவது அந்த அமைப்பின் ஒரு யூனிட் தொகுதிக்கு உருவாக்கப்படும் வெப்பத்தின் அளவு எனவே இந்த சிறிய உறுப்பு v இன் தொகுதி ஒன்றும் டெல்டா x டெல்டா y ஆல் பெருக்கப்பட்டது டெல்டா z ஆல் பெருக்கப்படுகிறது எங்களுக்கு தெரியும் எனவே ஒரு எளிய சமநிலையை எழுதுவோம் எனவே பொதுவான கட்டைவிரல் விதி சரி எந்த சமநிலையையும் எழுதுவதற்கு அது வெப்பமாக இருந்தாலும் சரி அல்லது நிறை சமநிலையாக இருந்தாலும் சரி அந்த உறுப்புக்கான உள்ளீட்டைக் கழித்தல் வெளியீடு மற்றும் தலைமுறை காலத்தை அது திரட்டப்பட்ட தொகைக்கு சமமாக இருக்க வேண்டும் அது குவிந்துவிடும் எனவே இதை நீங்கள் I என்று அழைக்கலாம் இதை O என்று அழைக்கலாம் இதை G என்று அழைக்கலாம் இதை நீங்கள் A என்றும் அழைக்கலாம் எனவே இந்தப் பாடத்தில் மற்றும் ஒருவேளை இது வரை பல பாடங்களில் நீங்கள் எழுதும் அனைத்து இருப்புகளின் மந்திரம் இதுதான் டெக் முடிக்கிறாய் உண்மையில் இது இரசாயனம் இயந்திரம் போன்றவற்றைப் பொருட்படுத்தாமல் எந்தவொரு பொறியியல் துறையிலும் நீங்கள் எழுதும் கிட்டத்தட்ட எல்லா சமநிலைகளிலும் உள்ள மந்திரம் இதுதான் ஆக இதுவே பொது மந்திரம் மேலும் நாம்இதற்குள் செல்ல மாட்டோம் எனவே இந்த மந்திரத்தை இன்று இங்கே பயன்படுத்துவோம் இந்த அமைப்பிற்கான ஆற்றலைப் பாதுகாப்பதற்கான பொதுவான சமநிலையை எழுதப் போகிறோம் அந்த சமநிலையைப் பயன்படுத்தி எதிர்காலத்தில் நாம் பார்க்கப் போகும் பல்வேறு வகையான அமைப்புகளுக்கு எளிமைப்படுத்த முயற்சிப்போம் எனவே கணினியில் உள்ளீடு என்ன உள்ளீடு செய்யப்படும் வெப்பத்தின் அளவு qx வலது கூட்டல் qy கூட்டல் qz எனவே அதுதான் வெப்ப வீதத்தின் மொத்த அளவு நாம் பரிசீலிக்கும் அந்த அமைப்பில் வெப்பம் உள்ளீடு செய்யப்படும் வீதம் மற்றும் xdx இல் q ydy இல் q zdz இல் கழித்தல் q இது நாம் கருதிய உறுப்பை விட்டு வெளியேறும் அளவு மற்றும் உருவாக்கப்படும் அனைத்தும் எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் வெப்ப இழப்பு காலத்தை வைத்திருக்கும் போது நீங்கள் ஒரு மூழ்கும் கால அல்லது வெப்ப இழப்பு காலத்தை கொண்டிருக்கும் போது நீங்கள் எதிர்மறை அடையாளத்தை பயன்படுத்த வேண்டும் எனவே பொதுவாக உங்களுக்குத் தெரிந்த எந்தவொரு சமநிலைக்கும் நீங்கள் பயன்படுத்தும் அடையாள மாநாட்டைப் பற்றி நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே அது q புள்ளியாக இருக்கலாம் எனவே இது ஒரு யூனிட் தொகுதிக்கு வெப்ப உற்பத்தி விகிதம் என வரையறுக்கப்படுகிறது எனவே நீங்கள் பரிசீலிக்கும் அமைப்பின் அளவைக் கொண்டு பெருக்க வேண்டும் மேலும் இது rhoCp ஆல் கொடுக்கப்படும் திரட்சிக்கு சமம் இது நீங்கள் பயன்படுத்தும் பொருளின் அடர்த்தியானது குறிப்பிட்ட வெப்பத் திறனால் பெருக்கினால் வெப்ப வெப்பநிலை சாய்வாக தொகுதியால் பெருக்கப்படும் நேரத்தைப் பொறுத்து எனவே இது வெப்ப சமநிலை இது மிகவும் எளிமையானது உள்ளீடு என்ன வெளியேறுகிறது என்பதை நாம்கழிக்கிறோம் மேலும் எதை உருவாக்கினாலும் நீங்கள் கணினியில் சேர்க்கிறீர்கள் அது திரட்டப்படுவதற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இந்த சொல் உண்மையில் சேமிக்கப்படும் வெப்பத்தின் அளவு என்ன வெப்பப் போக்குவரத்து செயல்முறையின் காரணமாக அமைப்பால் சேமிக்கப்படும் ஆற்றலின் அளவு என்ன என்பதைக் கூறுகிறது எனவே நீங்கள் பார்க்கும் அமைப்பின் திறன் என்ன என்பதை இது உங்களுக்குக் கூறுகிறது மற்றும் Cp என்பது அளவுரு உள்ளார்ந்த அளவுரு இது அந்த அமைப்பின் திறனை எவ்வளவு வெப்பத்தை சேமிக்க முடியும் என்பதைக் கணக்கிடுகிறது எனவே இப்போது நாம் இந்த சமன்பாடுகளை தொகுதியால் வகுக்க முடியும் அது அப்படியே இருக்கும் இங்குள்ள அலகுகள் பொருந்துமா மாணவர் Cp என்பது ஒரு யூனிட் தொகுதிக்கு அவை யூனிட்கள் பொருந்துமா அலகுகளைப் பாருங்கள் நீங்கள் அலகுகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இங்குள்ள எல்லா விதிமுறைகளுக்கும் அலகுகள் பொருந்துமா நீங்கள் உண்மையில் வகுப்பில் இருக்கும்போது உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாம் சரியாக இருக்கிறது இது சரியா இல்லை என்ன தவறு மாணவர் எந்த ஒன்று மாணவர் எங்கே இது இங்கே மாணவர் ஆமாம் அது ஏன் இங்கே பிரச்சனை மாணவர் ஆனால் அது ஏற்கனவே எடுக்கப்பட்டது சரி ஒரு மீட்டர் கனசதுரத்திற்கு வாட்ஸ் இது qdot இன் அலகு நாம் அதை தொகுதி மூலம் பெருக்குகிறோம் அது வாட்ஸ் ஆகிறது மாணவர் qx இன் அலகுகள் என்ன இது வாட்ஸ் அது என்ன இது ஃப்ளக்ஸ் அல்ல இது பரிமாற்ற வீதம் இது வெப்ப பரிமாற்ற வீதம் நாம் பயன்படுத்தும் மாநாட்டை மனதில் கொள்ளுங்கள் இதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் நான் q என்று சொன்னால் அது விகிதம் நான் q சிங்கிள் பிரைம் என்று சொன்னால் அது ஒரு யூனிட் தூரத்திற்கு வீதம் மற்றும் q டபுள் பிரைம் என்று சொன்னால் அது ஃப்ளக்ஸ் ஆகும் இது ஒரு போக்குவரத்து பகுதிக்கு வெப்ப பரிமாற்ற வீதம் சரி எனவே இப்போது நான் சமன்பாட்டை வகுக்கிறேன் எனவே q இல் xdx ஐ டெல்டா x ஆல் 1 ஆல் வகுத்தால் மாணவர் மன்னிக்கவும் ஒரு கிலோகிராம் கெல்வின் ஜூல் மற்றும் ஒரு மீட்டர் கனசதுரத்திற்கு ஒரு கிலோ எனவே அதனால்தான் நீங்கள் தொகுதியால் பெருக்கியுள்ளீர்கள் கூட்டல் qy ydy இல் உள்ள மைனஸ் q ஐ 1 ஆல் வகுத்து 1 ஆல் வகுக்கிறோம் எனவே நாம் அதை இந்த வடிவத்தில் உருவாக்குகிறோம் சமன்பாட்டை தொகுதியால் வகுத்துள்ளேன் மேலும் xy மற்றும் z உடன் தொடர்புடைய சொற்களை இப்போது சேகரித்துள்ளேன் எனவே இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த டெல்டா y டெல்டா z என்பது x திசையில் உள்ள விகித விதிமுறைகளுக்கான குணகமாகத் தோன்றும் அது ஒன்றும் இல்லை ஆனால் x திசையில் உள்ள வெப்பப் போக்குவரத்துப் பகுதி எனவே x திசையில் வெப்பப் போக்குவரத்து நிகழும் குறுக்குவெட்டுப் பகுதி எது என்பதை இது உங்களுக்குச் சொல்கிறது அது அடிப்படையில் இங்கே இந்த விமானம் நீங்கள் இங்கே இந்த விமானத்தைப் பார்க்கிறீர்கள் டெல்டா x இது z மற்றும் y திசையில் உள்ள விமானம் இதேபோல் டெல்டா x டெல்டா z என்பது y திசையில் வெப்பப் போக்குவரத்தின் குறுக்குவெட்டுப் பகுதி மற்றும் இதேபோல் z திசையில் சரி இது அனைவருக்கும் தெளிவாக இருக்கிறதா எனவே இதை நாம் இவ்வாறு மாற்றி எழுதலாம் எனவே டெல்டா x 0 க்கு வரம்பு டெல்டா y 0 க்கும் டெல்டா z 0 க்கும் செல்லும் என்று நான் கூறும்போது இதை dq by dq by dx 1 by என எழுதலாம் டெல்டா ஒய் டெல்டா இசட் பிளஸ் இது ஒரு மைனஸ் சைன் மைனஸ் dq by dy delta z எனவே இதன் மூலம் நான் வெப்பநிலை விநியோகத்தைப் பெற முடியுமா ஆம் அல்லது இல்லை இதன் மூலம் வெப்பநிலை விநியோகத்தைப் பெற முடியுமா அப்படியென்றால் என்னவென்று தெரிந்தால் மாணவர் சில கான்ஸ்டிட்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப் என்றால் அதனால் q என்றால் என்னவென்று நமக்குத் தெரியாது அதனால் கன்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன்ஷிப் என்றால் இந்த கான்ஸ்டிட்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப் என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவில்லை என்றால் q க்கும் வெப்பநிலைக்கும் இடையே உள்ள கான்ஸ்டிட்யூட்டிவ் உறவை அறிந்தால் நாம் முடிந்தது எனவே பரிமாற்ற வீதத்திற்கும் வெப்பநிலைக்கும் இடையே உள்ள அமைப்புரீதியான உறவை நாம் அறிந்தால் நாம் முடித்துவிட்டோம் வெப்பநிலை விநியோகத்தை நாம்முழுமையாக விவரித்துள்ளோம் சமன்பாடுகளைத் தீர்க்க வேண்டியிருப்பதால் விநியோகம் தெரியாது ஆனால் அதை முழுமையாக விவரித்துள்ளோம் கடந்த விரிவுரையில் நாம் பார்த்த ஃபோரியரின் விதி இதுதான் எனவே நீங்கள் எந்த திசையில் கருதுகிறீர்களோ அந்தத் திசையில் வெப்பப் போக்குவரத்தின் பகுதியால் q கொடுக்கப்படுகிறது இது x என்றால் அது x திசையில் உள்ள வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவு x திசையில் உள்ள ஃப்ளக்ஸ் மூலம் பெருக்கப்படுகிறது இல்லையா எனவே இது மைனஸ் கே மூலம் வழங்கப்படுகிறது எனவே இந்த அமைப்பு ஐசோட்ரோபிக் என்று நான் கருதுகிறேன் இது ஒரு ஐசோட்ரோபிக் அமைப்பு என்று நான் கருதினால் நீங்கள் அதை யூகிக்கக்கூடாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை ஆனால் எளிமைக்காக இது ஒரு ஐசோட்ரோபிக் அமைப்பு என்று நாம்கருதுகிறோம் இருப்பினும் அமைப்பு ஐசோட்ரோபிக் அல்லது ஐசோட்ரோபிக் அல்லாததாக இருந்தாலும் கட்டமைப்பானது மாறாது ஆனால் எளிமை நோக்கங்களுக்காக அதை ஐசோட்ரோபிக் என்று கருதுகிறோம் எனவே அதில் k இருக்கும் x திசையில் வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவு என்ன டெல்டா ஒய் டெல்டா இசட் எனவே அதை நாம்கவனிக்கிறோம் அதனால் உங்கள் ஆற்றல் சமநிலையில் dT மூலம் dx வெளிவரும் குணகம் எனவே அது x திசையில் ஃபோரியரின் விதியின் பிரதிநிதித்துவம் ஆகும் இதேபோல் y க்கு எழுதலாம் கழித்தல் k மற்றும் qz என்பது Az என்பது kz எனவே அனைத்தையும் இப்போது மாதிரி சமன்பாட்டில் மாற்றலாம் எனவே இது ஆற்றல் சமநிலை அல்லது மாதிரி சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது அதுதான் மாதிரி சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த ஃப்ளக்ஸ்களை ஃபோரியரின் சட்டத்திலிருந்து மாதிரி சமன்பாட்டில் மாற்றலாம் dT ஆல் dx இண்ட் கே இன் டெல்டா y டெல்டா z பிளஸ் dT by dy k in பிளஸ் q dot க்கு சமமான rho Cp க்கு dT ஆல் dTau ஆல் எனவே பகுதி மாறவில்லை என்றால் குறுக்குவெட்டு பகுதி நிலையானது ஒரு அமைப்பு என்று வைத்துக்கொள்வோம் கார்ட்டீசியன் ஆயத்தொலைவுகளின் விஷயத்தில் வெப்பப் போக்குவரத்தின் குறுக்குவெட்டுப் பகுதி மாறாமல் இருப்பதைக் காண்போம் எனவே ஒரு அமைப்பிற்கு வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவு நிலையானதாக இருக்கும் என்று நாம் கருதினால் எதிர்காலத்தில் பார்ப்போம் பகுதி மாறாமல் இருக்கும் மற்றும் இந்த மாதிரி சமன்பாடுகள் எவ்வாறு மாறும் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் ஆனால் நாம் வெப்ப பரிமாற்றத்தின் பரப்பளவு நிலையானது என்று நாம் கருதுகிறோம் அதாவது டெல்டா x டெல்டா y போன்றவற்றை உள்ளே உள்ள வழித்தோன்றல்களில் இருந்து வெளியேற்றலாம் எனவே இது d x சதுரத்தால் d சதுரம் T ஆகவும் dy சதுரத்தால் d சதுரம் T ஆகவும் dz சதுரத்தால் d சதுரம் T ஆகவும் dTau ஆல் rhoCp dT க்கு சமமாக qdot ஆகவும் மாறும் எனவே இது ஆற்றல் சமநிலை இந்த அடைப்புக்குறிக்குள் கிளாசிக்கல் என அழைக்கப்படுகிறது லாப்லாசியன் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒருவர் இந்த வெளிப்பாட்டை டெல் ஸ்கொயர் T என மீண்டும் எழுதலாம் மேலும் q புள்ளியை k ஆல் வகுத்தால் rhoCp க்கு சமமாக வகுக்கப்படுகிறது எனவே இது ஆற்றல் சமநிலையை எழுதுவதற்கான ஒரு அழகான வழி இந்த சொல் என்ன யாருக்காவது ெதரிய்மா மாணவர் ஆம் மாணவர் Prandtl எண் பரிமாணம் அல்ல இது பரிமாணமற்ற எண் இது ஒரு பரிமாணத்தைக் கொண்டுள்ளது rho என்பது ஒரு மீட்டர் கனசதுரத்திற்கு கிலோ Cp என்பது ஒரு கிலோ கெல்வினுக்கு ஜூல் மற்றும் k என்பது ஒரு மீட்டர் கெல்வினுக்கு வாட் ஆகும் எனவே இந்த அளவின் அலகுகள் என்ன எனவே அலகுகள் இது k ஆல் rhoCp அலகு ஒரு வினாடிக்கு மீட்டர் சதுரம் மாணவர் ஏனெனில் கொள்கையளவில் அமைப்பு ஐசோட்ரோபிக் ஆக இருக்க வேண்டியதில்லை இல்லையா எனவே இது ஐசோட்ரோபிக் இல்லை என்றால் இந்த ks வித்தியாசமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றும் நிச்சயமாக சாய்வுகள் வெளிப்படையாக வேறுபட்டிருக்கலாம் எனவே நீங்கள் மூன்று திசைகளிலும் உள்ள ஃப்ளக்ஸ்களையும் மூன்று திசைகளிலும் பரிமாற்ற வீதத்தையும் வேறுபடுத்த வேண்டும் இது qx qy ஆக இருக்க வேண்டும் மன்னிக்கவும் அதை சுட்டிக்காட்டியதற்கு நன்றி தயவுசெய்து உங்கள் குறிப்புகளை திருத்தவும் இது qx qy ஆக இருக்க வேண்டும் அது ஒரு எழுத்துப்பிழை எனவே qx qy மற்றும் qz ஆகியவை தொடர்புடைய திசையில் பரிமாற்ற விகிதங்கள் சரியா சரி இந்த k இன் Rho C p இன் அலகுகள் வினாடிக்கு மீட்டர் சதுரம் அது என்னவென்று உங்களால் யூகிக்க முடிகிறதா அலகுகளிலிருந்து இந்த அளவு என்ன மாணவர் இது பரவல் எனவே இது அழைக்கப்படுகிறது எனவே இந்த அளவு வெப்ப பரவல் என்று அழைக்கப்படுகிறது எனவே அது எதைக் குறிக்கிறது என்றால் k என்பது வெப்ப கடத்துத்திறன் மற்றும் rhoCp என்பது அமைப்பின் திறன் இல்லையா எனவே இது ஆற்றலைச் சேமிக்கும் திறனுக்கும் அதை நடத்தும் அமைப்பின் திறனுக்கும் இடையிலான விகிதமாகும் இல்லையா எனவே rhoCp சில நிமிடங்களுக்கு முன்பு நான் உங்களுக்குச் சொன்னதை நினைவில் கொள்க rhoCp என்பது குணாதிசயங்கள் இது அமைப்பின் திறனை தனக்குள்ளேயே சேமிக்கும் ஆற்றலை தனக்குள்ளேயே சேமிக்கும் திறனை அளவிடும் உள்ளார்ந்த பண்புகளில் உள்ளது மற்றும் k என்பது அமைப்பின் உள்ளார்ந்த சொத்து ஆகும் இது கடத்தல் மூலம் ஒரு இடத்திலிருந்து மற்றொன்றுக்கு வெப்பத்தை மாற்றும் அமைப்பின் திறனை வகைப்படுத்துகிறது எனவே இது வெப்பத்தை நடத்தும் அமைப்பின் திறனுக்கும் தனக்குள்ளேயே வெப்பத்தை சேமிக்கும் அமைப்பின் திறனுக்கும் இடையிலான விகிதமாகும் இது வெப்ப பரவல் என்று அழைக்கப்படுகிறது மாணவர் வகுக்கப்பட்டது எனவே இது அதனால் என்ன நடக்கிறது எனவே ஒரே நேரத்தில் இரண்டு செயல்முறைகள் நிகழ்கின்றன ஒன்று எலக்ட்ரான்களுக்கு இடையே மோதல்கள் அல்லது லட் அலைகள் நடப்பதால் ஆற்றல் பரிமாற்றம் செய்யப்படுகிறது அதனால் ஒரு எலக்ட்ரான் அல்லது ஒரு மூலக்கூறில் இருந்து மற்ற மூலக்கூறுக்கு வெப்ப பரிமாற்றம் ஏற்படுகிறது இப்போது வெப்பநிலை அதிகரிக்கும் போது அந்த மூலக்கூறின் ஆற்றல் நிலையும் அதிகரிக்கப் போகிறது இல்லையா எனவே rhoCp இது அதிக வெப்பநிலையின் காரணமாக வெப்பத்தை சேமிக்கும் மூலக்கூறுகளின் திறனைக் குறிக்கிறது மேலும் அவற்றுக்கிடையேயான தொடர்புதான் வெப்பத்தைக் கடத்தும் திறனைக் குறிக்கப் போகிறது எனவே இந்த விகிதம் அடிப்படையில் வெப்பப் பரவல் மற்றும் இந்த விகிதம் வெப்பப் பரவலுக்கான காரணம் பொருள் வெப்பத்தைச் சேமிக்கும் திறன் மிகவும் அதிகமாக இருந்தால் வெப்பத்தின் அளவு தொடர்பு காரணமாக பரிமாற்றம் செய்யப் போகிறது மிகவும் சிறியது எனவே இது ஒரே மூலக்கூறுடன் ஒரே இடத்தில் வெப்பத்தை சேமிக்கும் அந்த அமைப்பின் திறனுக்கு எதிரான தொடர்பு காரணமாக வெப்பத்தை மாற்றும் திறனுக்கு இடையேயான போட்டியாகும் அதனால்தான் இது பரவல் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் இது பரவலின் வரையறை வேறு ஏதேனும் கேள்விகள் அப்போ பேலன்ஸ் மட்டும் எழுதினால் போதுமா நாம் முழுமையாக விவரித்திருக்கிறோமா இந்த சமன்பாட்டை இப்போது தீர்க்க முடியுமா தீர்க்க முடியுமா உனக்கு என்ன வேண்டும் இது ஒரு பகுதி வேறுபாடு சமன்பாடு ஒரு pde முழுமையடையச் செய்வது எது மாணவர் உங்களுக்கு சரியான எல்லை நிலைமைகள் தேவை எனவே பல்வேறு வகையான எல்லை நிலைமைகள் என்ன என்பதை அடுத்த சில தருணங்களுக்கு விவாதிப்போம் எல்லை நிபந்தனையின் பொதுவான வகுப்புகள் என்ன சரியா எனவே எல்லை நிபந்தனையின் மூன்று அடிப்படை வகுப்புகள் அல்லது மூன்று வகையான எல்லை நிலைகள் உள்ளன ஒன்று நிலையான வெப்பநிலை எல்லை நிலை உதாரணமாக நீங்கள் ஒரு அமைப்பை எடுத்துக் கொண்டால் சரியா எனவே இது x க்கு சமம் என்று சொல்லலாம் சரியா ஒரு சாத்தியமான எல்லை நிபந்தனை என்னவென்றால் அந்த குறிப்பிட்ட எல்லையின் வெப்பநிலையை நீங்கள் சரிசெய்யலாம் சரியா வெப்பநிலை சில மாறிலியில் நிலையானது என்று நாம் கூறலாம் எனவே பொதுவாக நான் மேற்பரப்புக்கு சப்ஸ்கிரிப்ட் s ஐப் பயன்படுத்துகிறேன் எனவே அது மேற்பரப்பு வெப்பநிலையாக இருக்கலாம் எனவே x இல் 0 க்கு சமமான வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட அமைப்பு வெப்பநிலை Ts இல் பராமரிக்கப்படுகிறது என்று நாம் கூறலாம் எனவே இது ஒரு வகையான எல்லை நிலை எனவே இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன எனவே நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் உங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் உங்களிடம் வாட்டர் கீசர் உள்ளது இல்லையா எனவே எங்கள் குளியலறையில் எங்கள் வீட்டில் கீசர்கள் உள்ளன அங்கு நாம்சூடான தண்ணீரைப் பெறுகிறோம் இல்லையா எனவே மேற்பரப்பு வெப்பநிலை எனவே நீங்கள் ஒரு வெப்பமூட்டும் சுருள் இருக்கும் பார்க்க எனவே கீசர் செயல்படும் விதம் மின்சாரம் மூலம் சூடாக்கப்படும் வெப்பமூட்டும் சுருள் உள்ளது மற்றும் வெப்பமூட்டும் சுருளின் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை பராமரிக்கும் ஒரு தெர்மோஸ்டாட் உள்ளது எனவே அது பராமரிக்கும் நீரின் வெப்பநிலை அல்ல என்பதை நினைவில் கொள்க இது உண்மையில் வெப்பமூட்டும் சுருளின் வெப்பநிலையை பராமரிக்கிறது எனவே நீரின் வெப்பநிலை விநியோகத்தைக் கண்டறிய இந்த அமைப்பின் மாதிரியை நீங்கள் எழுத முயற்சிக்கிறீர்கள் என்றால் சுருள் வெளிப்படும் எல்லைகளில் ஒன்று சுருளுக்கு வெளிப்படும் நீர் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் பராமரிக்கப்படும் நிலையான வெப்பநிலை எனவே இது ஒரு நிலையான எல்லை நிலை அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது நிலையான வெப்பநிலை எல்லை நிலை மற்றொரு வகை எல்லை நிலை நிலையான ஃப்ளக்ஸ் எல்லை நிலை என்று அழைக்கப்படுகிறது எனவே இது இரண்டாவது வகை இந்த வழக்கில் இரண்டு வெவ்வேறு துணை வகைகள் உள்ளன ஒன்று ஜீரோ ஃப்ளக்ஸ் எனவே பூஜ்ஜியமும் ஒரு மாறிலி என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே பூஜ்ஜிய ஃப்ளக்ஸ் பின்னர் பூஜ்ஜியமற்ற ஃப்ளக்ஸ் பூஜ்ஜியமற்ற நிலையான ஃப்ளக்ஸ் எனவே அதைப் பார்ப்பதற்கான வழி உங்களிடம் பூஜ்ஜிய ஃப்ளக்ஸ் இருந்தால் சரியா பூஜ்ஜியத்திற்கு சமமான x இல் உங்களிடம் பூஜ்ஜிய ஃப்ளக்ஸ் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே நான் உள்ளே வெப்பநிலை சுயவிவரத்தைப் பார்த்தால் x க்கு அருகில் பூஜ்ஜியத்திற்கு சமம் ஏனெனில் அந்த இடத்தில் ஃப்ளக்ஸ் பூஜ்ஜியமாக இருப்பதால் வெப்பநிலை தட்டையாக இருக்கும் இது x அச்சுக்கு இணையாக இருக்கும் எனவே இதை ஒரு வெளிப்பாடு மூலம் விவரிக்கலாம் பூஜ்ஜியத்திற்கு சமமான x இல் dT ஐ dx என்று சொல்லலாம் எனவே இந்த எல்லை நிலையை பின்வரும் வெளிப்பாடு மூலம் விவரிக்கலாம் dT ஆல் dx இல் x இல் பூஜ்ஜியத்திற்கு சமமான பூஜ்ஜியத்திற்கு சமம் எனவே அது ஃப்ளக்ஸ் எல்லை நிலை அல்லது பூஜ்ஜிய ஃப்ளக்ஸ் எல்லை நிலை பின்னர் நீங்கள் ஒரு நிலையான ஃப்ளக்ஸைப் பெறலாம் அங்கு நீங்கள் dT ஆல் dx இல் x இல் பூஜ்ஜியத்திற்குச் சமமான சில மாறிலி என்று கூறுகிறீர்கள் ஒரு கே இருக்க வேண்டும் எனவே ஃப்ளக்ஸ் என்பது dT ஆல் dT ஆகவும் மற்றும் கழித்தல் குறியுடனும் ஆகும் எனவே மைனஸ் அடையாளத்தை மறந்துவிடக் கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏன் ஒரு கழித்தல் அடையாளம் உள்ளது ஏனெனில் ஆற்றல் பரிமாற்றம் எதிர்மறை வெப்பநிலை சாய்வில் உள்ளது எனவே x இல் x இல் உள்ள k dT ஆல் மைனஸ் பூஜ்ஜியத்திற்குச் சமம் என்பது நிலையான பாய்ச்சலுக்குச் சமம் பின்னர் மூன்றாவது வகை எல்லை நிலை என்பது மாறி ஃப்ளக்ஸ் எல்லை நிலை அல்லது அது சில நேரங்களில் ஃப்ளக்ஸ் எல்லை நிலை என்று அழைக்கப்படுகிறது ஆனால் உண்மையில் இது மாறி ஃப்ளக்ஸ் எல்லை நிலை இரண்டாவது வகையை வேறுபடுத்துவது சரியா எனவே அது வெறுமனே x இல் dx இல் dx ல் மைனஸ் k dT ஆல் கொடுக்கப்படுகிறது இது உள்ளூர் வெப்பநிலையின் செயல்பாடாக இருக்கும் சில ஃப்ளக்ஸ்க்கு சமமான பூஜ்ஜியத்திற்கு சமம் சரி எனவே இந்த ஓட்டத்தை நாம் எவ்வாறு வரையறுக்கலாம் இந்த மாறி ஃப்ளக்ஸை அளவிட வழி உள்ளதா இந்த ஃப்ளக்ஸை அளவிட வழி உள்ளதா எனவே கடத்துதலுக்காக ஃபோரியர் சட்டத்தால் அளவீடு செய்யப்படுகிறது என்று நாம்சொன்னோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதைப்பற்றி என்ன ஏதாவது ஆலோசனை நான் உங்களுக்கு ஒரு குறிப்பு தருகிறேன் இது வெப்பச்சலன எல்லை நிலை அல்லது வெப்பச்சலன எல்லை நிலை என்றும் அழைக்கப்படுகிறது